வணக்கம் ஒளியியல் தகவல்தொடர்புகள் குறித்த மிகப்பெரிய திறந்த இணைய படிப்புக்கு வரவேற்கிறோம் இந்த தொகுதியில் நாம் ஒளியியல் OFDM ன் விவாதத்தை கடைசி தொகுதியில் விவாதித்து முடித்தோம் ஒளியியல் இழைல் நேரியல் அல்லாத ஒளிவிலகல் குறியீட்டைக் கொண்டிருக்கும்போது சில நேரியல் அல்லாத பரவல் விளைவுகள் அல்லது பரப்புதல் விளைவுகளை நம் பார்த்தோம் ஆகவே OFDM ன் அமைப்பிற்கான தொகுதி வரைபடத்தை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா அது கடைசி வகுப்பின் இறுதியில் நாம் எழுதியது போன்று இருக்கும் இங்கே இருக்கும் குறியீடுகள் X 0 X 1 X n 1 ஒரு குறிப்பிட்ட OFDM ன் சட்டத்துடன் தொடர்புடையது இதில் n போன்ற குறியீடுகள் உள்ளன இந்த குறியீடுகள் நிச்சயமாக குறியீட்டுடன் ஒத்த சிக்கலான தரவு உடன் இருக்கும் எனவே அது ஒரு BPSK என்றால் அவை ஒவ்வொன்றும் நம்மிடம் உள்ள X மதிப்புகள் மற்றும் X குறியீட்டுகளின் 1 அல்லது 1 ஆக இருக்கும் அது QPSK வாக இருந்தால் நான்கு சாத்தியமான நிலைகளிலிருந்து நாம் இணைப்போம் இவை வழக்கமாக கடத்தும் கருவி பக்கத்தில் தொடர்ச்சியாக வந்து சேரும் மற்றும் இந்த துணுக்குகள் ஒரு மூலத்திலிருந்து தொடர்ச்சியாக உருவாக்கப்படுகின்றன அல்லது கணினியிலிருந்து ஒரு சீரியலின் இணை நிலை மாற்றியை பயன்படுத்தி இணையான வடிவமாக மாற்றப்படுகிறது எனவே உங்களிடம் 1 முதல் n நிலைமாற்றி உள்ளது பின்னர் n குறியீடுகளை அதில் இணை வடிவமாக வைக்கிறது நீங்கள் இணை வடிவத்தில் குறியீடுகளை வைத்தவுடன் அந்த குறியீடுகள் உண்மையில் இந்த புள்ளியில் உள்ள சிக்கலான தரவுகளாக இருக்கும் IFFT என்பதில் நாம் தலைகீழ் ஃபோரியர் உருமாற்றத்தை எடுத்துக்கொள்கிறோம் மேலும் ஃபோரியர் உருமாற்றத்திற்குப் பிறகு அவற்றை மீண்டும் தொடர் தரவு வடிவமாக மாற்றுகிறோம் எனவே தொடர் மாற்றத்திற்கு இணையாக இந்த கட்டத்தில் நீங்கள் மீண்டும் பெறுவது IFFT மாதிரிகள் அல்லது X மாதிரிகளின் வரிசை ஆக இருக்கும் இங்கு N என்பது 0 முதல் n 1 வரை வலதுபுறமாக செல்லும் எனவே 0 1 என்பது n 1 வரை எல்லா வழிகளிலும் இருக்கும் இவை DAC ஐப் பயன்படுத்தி டிஜிட்டல் அலைவடிவமாக மாற்றப்படுகின்றன வழக்கமாக நீங்கள் ஒரு உண்மையான பகுதியையும் கற்பனையான பகுதியையும் கொண்டிருப்பீர்கள் இந்த வகை OFDM அமைப்புகளில் ஒன்று நேரடி OFDM அமைப்பு என அழைக்கப்படுகிறது நீங்கள் இதை முதலில் ஒரு RF ஏந்தியில் மாற்றியமைக்கிறீர்கள் ஆகையால் இது ஒரு RF ஏந்தியாகும் எனவே நீங்கள் இங்கே உருவாக்குவது RF OFDM ஆக இருக்கும் அதனால் இந்த RF OFDM சமிக்ஞையை ஒளியியல் ஏந்தியின் தீவிரத்தில் மேலும் மாற்றி அமைத்து அதனை இழை ல் செலுத்தும் பெறுவி பக்கத்தில் நீங்கள் ஒளியியல் சமிக்ஞைகளை மின் சமிக்ஞைகளாக மாற்ற ஒரு புகைப்படக் கண்டுபிடிப்பானை வைக்கவேண்டும் எனவே இங்கு இருப்பது RF OFDM சமிக்ஞையாக இருக்கும் பின்னர் அனலாக்கிலிருந்து டிஜிட்டல் மாற்றியாக மாற்றி அதை மீண்டும் இணையான வடிவத்தில் மாற்றவேண்டும் இந்த செயல்பாட்டின் FFT ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சரியாகிவிட்டால் நீங்கள் IFFT ஐ எடுத்த இடத்திலிருந்தும் FFT ஐ எடுக்கும் இடத்திலும் இருக்கும் அந்த இரண்டு விளைவுகளையும் ஒன்றுக்கு ஒன்று ரத்துசெய்ய வேண்டும் மேலும் நீங்கள் FFT தொகுதியின் இணையான வெளியீடுகளை மாற்றிய பின் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் தொடர் மீண்டும் OFDM ன் சட்டகம் X 0 X n 1 ஆக இருக்கும் எனவே இது ஒளியியல் OFDM அமைப்பின் சாத்தியமான உணர்தல் ஆகும் அது சற்றே வித்தியாசமான OFDM அமைப்பைக் கொண்டிருப்பது நிச்சயமாக சாத்தியம் எனவே இது ஒத்திசைவான ஒளியியல் OFDM என அழைக்கப்படுகிறது இங்கே நாம் எனா செய்கிறோம் என்றல் அடிக்கற்றை OFDM சமிக்ஞையை எடுத்துக்கொள்கிறோம் எனவே அடிக்கற்றை OFDM சமிக்ஞையை டிஜிட்டல் முதல் அனலாக் மாற்றிக்கு பிறகு தயாரிக்கவேண்டும் அதனால் இந்த அடிக்கற்றை அலைவடிவம் அதன் உண்மையான மற்றும் கற்பனையான கூறுகளாக மாற்றப்படுகிறது அதாவது நீங்கள் உண்மையான பகுதியையும் கற்பனை பகுதியையும் தனித்தனியாக எடுத்துக்கொள்கிறீர்கள் ஒளியியல் IQ பண்பேற்றியின் இரண்டு உள்ளீடுகளுக்கு இதைக் கொடுங்கள் நிச்சயமாக இதற்கு ஊடொளி டையோடு பயன்படுத்தப்படும் ஒரு ஒளியியல் ஏந்தின் தேவையும் உண்டு உண்மையான மற்றும் கற்பனை பாகங்கள் ஒளியியல் IQ பண்பேற்றியின் I மற்றும் Q உள்ளீடுகளுக்குள் செல்கின்றன ஒளியியல் IQ பண்பேற்றியின் வெளியீட்டில் நீங்கள் பெறுவது ஒளியியல் OFDM சமிக்ஞையாக இருக்கும் எனவே இங்கே RF களத்தில் எந்த உரையாடல் இடைநிலையும் இல்லை மாறாக அடிக்கற்றை OFDM சமிக்ஞை நேரடியாக ஒளியியல் OFDM சமிக்ஞை கலாக மாற்றப்படுகிறது நீங்கள் பெருக்கி மற்றும் நல்ல பட்டைவிடு வடிப்பான்களை வைத்த பிறகு இது வெளியீட்டில் உள்ள இழை வழியாக பரவுகிறது உள்வரும் சமிக்ஞை மற்றும் ஒளியியல் சமிக்ஞைகளை உள்ளூர் அலையம் சமிக்ஞை உடன் கலக்கிறீர்கள் எனவே நீங்கள் அதை உள்ளூர் அலையம் சமிக்ஞை உடன் கலக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் கழிக்கும் உண்மையான மற்றும் கற்பனையான கூறுகளைப் பெறுவீர்கள் அல்லது உண்மையான மற்றும் கற்பனையான கூறுகளைப் பெறுவீர்கள் அவை ஒன்றிணைக்கப்படுகின்றன அல்லது சில சமயங்களில் ஒன்றிணைக்கப்படுகின்றன அல்லது ஒன்றிணைக்கப்படாது அடிக்கற்றை மாதிரிகளை பிறப்பாக்கி செய்வதற்காக அனலாக்கிலிருந்து டிஜிட்டல் மாற்றிகள் வரை வைக்கவேண்டும் எனவே இந்த வகை அமைப்புகளில் இடைநிலை RF உரையாடல் இல்லை இவை CO OFDM அமைப்புகள் என அழைக்கப்படுகின்றன இது ஒத்திசைவான ஒளியியல் OFDM அமைப்பு OFDM இன் ஒரு கூடுதல் அம்சத்தைப் பற்றி பேசுவதற்கு முன் இந்த OFDM எதைக் குறிக்கிறது என்பதை உங்களுக்குச் சொல்வது சுவாரஸ்யமாக இருக்கலாம் அந்த தசாப்தத்தில் 80 களின் முற்பகுதியிலும் 90 களின் முற்பகுதியிலும் இந்த OFDM உண்மையில் ஒளியியல் அதிர்வெண் பிரிவு பன்முகமாக்கம்ற்காக நின்றது ஏனென்றால் இது செய்யப்படாத ஒன்று எனவே ஒளியியல் களத்தில் நாம் வழக்கமாக ஒரு அதிர்வெண் பிரிவு பன்முகமாக்கமை செய்வதில்லை அதனால் இதை நாம் அதிர்வெண் பிரிவு பன்முகமாக்கம் என்று அழைக்கவில்லை இதை அலைநீள பிரிவு பன்முகமாக்கம் என்று அழைக்கிறோம் ஆகவே நம்மிடம் இருப்பது அலை நீளத்தின் ஒளியியல் களத்தில் உள்ள ஒரு WDM அமைப்பு ஆகும் அத்தியாவசிய அதிர்வெண் ஏனெனில் அவை ஒளியின் வேகத்துடன் தொடர்புடையவை ஆனால் 80 மற்றும் 90 களில் ஒளியியல் சமூகத்தின் OFDM என்ற சொல் ஒளியியல் அதிர்வெண் பிரிவு பன்முகமாக்கமை குறிக்கிறது இருப்பினும் 2006 க்குப் பிறகு உங்களுக்குத் தெரிந்த ஒளியியல் OFDM அமைப்புகள் முன்மொழியப்பட்டு செயல்படுத்தத் தொடங்கின உலகில் உள்ள OFDM ன் இரண்டு குழுக்கள் செங்கோணங்களாலான அதிர்வெண் பிரிவு பன்முகமாக்கமை குறிக்கிறது கம்பியில்லாத் தந்தி மற்றும் RF உலகில் கம்பியில்லாத் தந்தி மற்றும் RF களங்களில் இருக்கும் பெயர் இதுதான் OFDM என்றால் செங்கோணங்களாலான அதிர்வெண் பிரிவு பன்முகமாக்கம் ஆகும் ஒளியியல்களத்தை போலவே இது 80 மற்றும் 90 களில் ஒரு தடவை குறிக்கப்படுகிறது இது ஒளியியல் அதிர்வெண் பிரிவு பன்முகமாக்கமை குறிக்கிறது எந்த வகையிலும் இதற்குப் பிறகு இங்குள்ள இரண்டு தொகுதிகளில் நாம் OFDM ஐ மீண்டும் விவாதிப்போம் எனவே OFDM மாதிரிகளை நாம் எழுதியபோது உங்களுக்கு தெரிந்த x9n மாதிரிகளை நினைவில் கொள்ளுங்கள் இது IFFT block க்குப் பிறகு OFDM transmitter ல் இருந்து வெளிவருகிறது இந்த x என்பது IDFT அல்லது IFFT x k ஆக இருந்தது எனவே உங்களிடம் e j2π kn N இருந்தது அங்கு k 0 N 1 நிச்சயமாக n 0 N 1 எனவே இந்த N மாதிரிகள் உள்ளன அதில் உள்ள தொகுதி சரியானவை எனவே இது ஒரு தனித்துவமான நேர பதிப்பாகும் இந்த x ஒளியலை வரிசையை கடந்து சென்றால் நீங்கள் இழை ஒளியலை வரிசையையும் எண்ணற்ற குழாய்களையும் அல்லது எண்ணற்ற குணகங்களையும் பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இந்த இழை ஒளியியல் சேனலை FIR வடிப்பானாகவும் FIR வரையறுக்கப்பட்ட உந்துவிசை மறுமொழி வடிப்பானாகவும் வடிகட்டி நீளம் மாதிரியில் இருக்கும் குணகங்களின் எண்ணிக்கையாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று நாம் கருதலாம் ஆகவே நீங்கள் இழை ஒளியியல் சேனலை L tap வடிப்பானாக வடிவமைத்துள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் எனவே உங்களிடம் h முதல் h வரை உள்ளது எனவே இந்த இழை ன் தூண்டுதலு க்கு பதில் இது நீளமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இங்கே உண்மையில் L மற்றும் D இடையேயான சில உறவில் தேர்வு செய்யப்பட வேண்டிய சிதறல் குணகத்தைப் பொறுத்தது எனவே நாம் இந்த தொடர்பை பார்க்கப் போவதில்லை ஆனால் நான் உங்களுக்குக் கொடுக்கும் சிக்கல் தாளின் தொடர்பை உருவாக்குவேன் எனவே இப்போது இந்த L பெரியது என்று கருதுவோம் ஆனால் இது உண்மையில் எல்லையற்றது இல்லை L நிச்சயமாக பெரியதல்ல மாதிரிகள் வெளியீட்டிற்கு வரும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் இந்த தாமதம் மிகப் பெரியதும் இல்லை ஆனால் அது மிகச் சிறியதும் இல்லை மேலும் L நீளம் எதுவாக இருந்தாலும் இழைகளின் சிதறலால் அதனை தீர்மானிக்க வேண்டும் இழைல் சிதறல் மிகப் பெரியது L இன் மதிப்பாக இருக்கும் எனவே இதற்கு உள்ளீடாக x உள்ளீட்டு வரிசை இருக்கும்போது இந்த சேனலின் வெளியீடு என்னவாக இருக்கும் என்பதை பாருங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் x ஒளியலை வரிசைக்குள் நுழைகிறீர்கள் எனவே இந்த சேனல் x க்குள் நுழைகிறது பின்னர் சேனலின் இந்த வரையறுக்கப்பட்ட உந்துவிசை மாதிரி உங்களிடம் உள்ளது h வரிசைக்கு இடையில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும் மற்றும் வரிசை x வலது அதனால் தான் நாங்கள் கருதுகிறோம் வெளியீட்டில் நீங்கள் பெறுவது வெளியீட்டு y x h என்று அழைப்போம் எனவே x ஒளியலை வரிசைக்குள் நுழைக்க வேண்டும் உங்களிடம் இப்போது ஒரு உள்ளீட்டு வரிசை உள்ளது இது இரண்டு பிட் நீளம் அல்லது இரண்டு மாதிரி நீளமானது பின்னர் மீண்டும் ஃபைபர் எச் என் வரிசையின் உந்துவிசை பதிலுடன் எல் தட்டு வடிகட்டி ஆகும் எனவே நீங்கள் பெறுவது y x h x h இதைப் புரிந்துகொள்வதற்கான வழி உங்கள் h h வரை h மற்றும் பின்னர் x x ஐ வைக்கத் தொடங்குங்கள் எனவே உங்களிடம் இந்த வரிசை உள்ளது எனவே x h x h அடுத்ததாக உள்ளீடுகள் இங்கு நுழைகின்றன எனவே மன்னிக்கவும் நான் ஒரு வகையான அமைப்பை வலதுபுறமாக எடுத்துக்கொண்டேன் ஆனால் நீங்கள் உண்மையில் வேறு வழியில் எடுக்க முடியும் இல்லை விஷயம் எனவே அடுத்த மாதிரியில் உங்களுக்கு x கிடைத்தது உங்களுக்கு x மற்றும் x கிடைத்தது இந்த மூன்று மாதிரிகள் ஃபைபர் வலதுபுறத்தில் நுழைகின்றன மேலும் y இல் நீங்கள் பெறுவது x h x h x h எனவே நீங்கள் இந்த உறவுகளைப் பொதுமைப்படுத்தலாம் பின்னர் எழுதலாம் ஃபைபரிலிருந்து வெளியேறும் n வது மாதிரி y இங்கே n வது மாதிரி 0 முதல் n 1 வரை செல்லும் இடத்தில் x h x h X n h இதை ஏன் h என்று நிறுத்துகிறோம் ஏனெனில் இந்த வரிசையின் உந்துவிசை பதில் L தட்டு நீளமாக மட்டுமே இருக்கும் பின்னர் அது இருக்கும் எல் நீள வரிசையை பெருக்குகிறது எனவே நாம் கருத்தில் கொண்ட எல் நீள வரிசை x மூலம் x n ஆகும் நிச்சயமாக x n ஐ x n L 1 என மீண்டும் எழுதலாம் எனவே இதைத்தான் நீங்கள் பெறப் போகிறீர்கள் மேலும் y ஐப் பார்த்தால் இது n இல் உள்ள மாதிரி மதிப்பு இது உண்மையில் x க்கு சமமானதல்ல என்பதை நீங்கள் காணலாம் இது நீங்கள் பெற நினைத்திருப்பீர்கள் மாறாக முந்தைய குறியீடுகளிலிருந்து வரும் இந்த விதிமுறைகள் அனைத்தும் இணை செயல்திறன் மற்றும் பின்னர் சுருக்கமாக எனவே தற்போதைய மாதிரி x இலிருந்து ஒரு பங்களிப்பு உள்ளது அதில் நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள் சில பெருக்கல் காரணிகள் உள்ளன ஆனால் இது உண்மையில் பெரிய விஷயமல்ல எனவே உங்களிடம் y x இருந்தால் h இது ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இருந்திருக்கும் ஏனெனில் அந்த சேனலில் வெறுமனே ஒரு பெருக்கல் சேனலாக இருந்திருக்கும் அது ஒரு கூட்டு திறனுள்ள மதிப்பால் வெறுமனே பெருக்கப்படும் அது ஒரு பெரிய விஷயமல்ல மாதிரிகள் இருக்கும் என்ற பொருளில் சிதைக்கப்படவில்லை அனைத்து கூடுதல் சொற்களும் இருப்பதால் இங்கே மாதிரிகள் சிதைந்து போகின்றன தற்போதைய மாதிரியை பாதிக்கும் இந்த கூடுதல் சொற்கள் இன்டர் சின்னம் குறுக்கீடு என அழைக்கப்படுகின்றன எனவே இது இன்டர் சின்னம் குறுக்கீடு என அழைக்கப்படுகிறது இது உண்மையில் ஒரு முக்கியமான விஷயம் OFDM எனவே இதுதான் பெறப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் உண்மையில் நம் அனுமானத்தை சிறிது மாற்றியமைப்போம் அல்லது எங்கள் அனுமானத்தை மறுபரிசீலனை செய்வோம் y x h ஆக இருக்கும் என்று சொல்வதில் நாம் உண்மையில் சரியானவர்களா சரி நாம் தவறாக இருப்போம் இது சரியாக இல்லை இது உண்மை என்றாலும் இந்த பொதுமைப்படுத்தலைப் பெறுவதில் நாம் தவறவிட்டிருக்க வேண்டியது என்னவென்றால் நாம் இங்கு எழுதிய சமன்பாடு y மாதிரி x h க்கு சமம் என்பது கண்டிப்பாக உண்மையாக இல்லை ஏன் அதை மறந்துவிட்டோம் OFDM சின்னங்கள் உங்களிடம் வார்த்தையில் OFDM சின்னம் இல்லை என்பது உங்களுக்குத் தெரியும் உங்களிடம் உண்மையில் தற்போதைய சின்னம் உள்ளது இதை xc c என்று அழைக்கலாம் தற்போதைய மாதிரி மதிப்புக்கு நிற்கிறது எனவே உங்களிடம் xc xc xc இவை தற்போதைய ODFM சின்னங்கள் ஆனால் உங்களிடம் முந்தைய சின்னம் உள்ளது எனவே உங்களிடம் xp xp xp உள்ளது எனவே இரண்டிற்கும் இடையே ஒரு எல்லையை வைப்போம் எனவே இது தற்போதையது சின்னம் இது முந்தைய சின்னம் நீங்கள் இதை h h h வரிசையுடன் சுற்றிக் கொள்ளும்போதெல்லாம் முந்தைய எல் 1 மாதிரிகள் மற்றும் தற்போதைய மாதிரியைத் தேட வேண்டும் எடுத்துக்காட்டாக நான் ஃபைபருடன் தொடர்பு கொள்ளும் y மாதிரியைப் பார்க்கும்போது xc ஆக இருக்காது இதுவும் முந்தைய L 1 மாதிரிகளும் இருக்கும் எனவே L 1 மாதிரிகள் இருக்கும் இங்கே இது xc உடன் கூடுதலாக ஃபைபருடன் தொடர்பு கொள்ளும் Xc h xp h xp n ஆல் வழங்கப்படும் y ஐ உருவாக்க எனவே L 1 சொற்கள் இங்கே முறை h எனவே நீங்கள் உண்மையில் பார்ப்பது இதுதான் முந்தைய சொற்களிலிருந்து அல்லது முந்தைய குறியீட்டு மாதிரிகளிலிருந்து வரும் இந்த சொற்கள் அவை முந்தைய சின்னத்திலிருந்து வந்த மாதிரிகள் அவை தற்போதைய சின்னத்துடன் பேசுகின்றன மேலும் அவை உருவாகின்றன ஒரு ஐ சுழற்சியின் முன்னொட்டு எனப்படுவதைச் செய்வதன் மூலம் இந்த முந்தைய சின்னங்களை தற்போதைய சின்னத்துடன் அல்லது தற்போதைய சின்னத்துடன் பேசுவதற்கான இந்த சிக்கலை நான் தவிர்க்க முடியும் சுழற்சியின் முன்னொட்டில் இந்த xp ஐ xp n சின்னங்கள் வரை எடுப்பதற்கு பதிலாக உங்கள் முந்தைய சின்னம் xc ஆக இருக்கும்போதெல்லாம் இந்த முந்தைய சின்னங்களை தற்போதைய சின்னங்களால் மாற்றியமைக்கிறீர்கள் எனவே உங்களிடம் xc xc n எனவே நீங்கள் இதைச் செய்யும்போது நீங்கள் சரியாக இருக்கும் இடத்தில் எனவே நீங்கள் xc ஐப் பார்க்கும் இடத்தில் நீங்கள் பெறுவது y ஆகும் எனவே y இருப்பதைக் காணலாம் ISI மாதிரிகள் எனவே நீங்கள் உண்மையில் y ஐ xc என எழுதலாம் மேலும் நீங்கள் x ஐக் கொண்டிருக்கும்போது உங்களிடம் y மாதிரி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் முந்தைய சின்னத்தின் மாதிரிகள் இடை சின்னம் குறுக்கீட்டிற்கு பங்களிக்கின்றன இப்போது தற்போதைய சின்னங்களுடன் அவற்றை மாற்றினால் முந்தைய சின்னத்திற்கு பதிலாக முந்தைய குறியீட்டு மாதிரிகளைக் கொண்ட y மாதிரி ஐ ஐ இப்போது மீண்டும் எழுதப்படும் அல்லது இப்போது y xc xc h என எழுதப்படும் என்பதை நீங்கள் காணலாம் xc n h y மாதிரியைப் பாருங்கள் xc h இங்கே இது h ஆக இருக்க வேண்டும் xc h எல் எல்லா வழிகளிலும் xc n வலது h மற்றும் பல உங்கள் DSPயை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் டிஎஸ்பி கொள்கைகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் பின்னர் நீங்கள் உருவாக்கும் வரிசை y உண்மையில் வட்ட மாற்றத்தால் பெறப்படுவதைக் காணலாம் எனவே இது xc வரிசையின் வட்ட மாற்றமாகும் இதில் தற்போதைய சின்னம் தானே சேனல் மறுமொழி h ஆக இருப்பதால் y உண்மையில் xc இன் வட்ட மாற்றத்தால் வழங்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் h உண்மையில் h to h நாங்கள் செய்த காரியம் என்னவென்றால் இங்குள்ள மதிப்பு 0 ஐ மாற்றியமைத்திருக்கிறோம் எனவே உங்களிடம் 0 திணிப்பு உள்ளது எனவே இந்த h வரிசை n க்கு சமமாக இருந்தால் நீளத்தை நீங்கள் திணித்திருக்கிறீர்கள் அதேசமயம் xc இன் நீளம் n என்பதும் n எனவே இதைச் செய்யும்போது இதன் நீளம் n l க்கு சமமாக இருக்கும் மேலும் இதன் நீளமும் n l ஆகும் எனவே நாம் என்ன செய்தோம் என்றால் xc இன் நீளத்தையும் h இன் நீளத்தையும் ஒன்றாக சமன் செய்துள்ளோம் அவற்றை நாம் சம நீளமாக சந்தித்திருக்கிறோம் மேலும் வெளியே வரும் மாதிரிகள் நேரியல் ஃபைபர் சேனல் வலது அல்லது ஃபைபரில் நேரியல் என்பது x இன் வட்ட மாற்றத்தால் சேனலின் x வரிசையுடன் வழங்கப்படுகிறது இந்த h ஃபைபர் சேனலைக் குறிக்கிறது இப்போது இது அதிர்வெண் டோமிங்கில் உள்ளது நீங்கள் ஃபுரியர் டோமிங்கை எடுத்துக் கொண்டால் அல்லது நீங்கள் எஃப் t0 இன் dft ஐ எடுத்துக் கொண்டால் வட்ட சுழற்சி உங்களுக்குத் தெரியும் காலங்களில் மனம் அதிர்வெண் டோமிங்கில் பெருக்கமாக மாற்றப்படும் நீங்கள் பெறுவது y xc xh வலது h என்பது ஃபைபர் சேனலின் அதிர்வெண் குவிமாடம் பரிமாற்ற செயல்பாடு xc என்பது தற்போதைய சின்னமாகும் முந்தைய சின்னங்கள் அனைத்தும் போய்விட்டதால் உங்களிடம் இருப்பது தற்போதைய சின்னம் மட்டுமே இப்போது நாம் பயன்படுத்தும் சந்தாவை அகற்றலாம் எனவே நீங்கள் பெறும் புதிய கட்டமைப்பு xp இது முந்தைய சின்னமாகும் பின்னர் அவளுக்கு மேல் எல் மதிப்பின் வரிசை உள்ளது இது x தற்போதைய மதிப்பு x அல்லது அதற்கு பதிலாக நீங்கள் x n உடன் xc வரை இங்கே தொடங்கவும் பின்னர் உங்களிடம் தற்போதைய சின்னம் xc உள்ளது இது xc க்கு uyp செல்லும் வழியில் செல்கிறது நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கும் OFDM கட்டமைப்பானது குறியீட்டு மதிப்புகளாக இதை வைத்திருக்கிறது எனவே இதன் நீளம் n ஐப் பற்றியது மேலும் இவை சிக்கலானவை IFFT செயல்பாட்டிற்குப் பிறகு நாங்கள் உண்மையில் பரப்பிய மாதிரி மதிப்பை நீங்கள் அறிவீர்கள் ஒருமுறை நாங்கள் இங்கே சேர்த்துள்ள எல் மதிப்புகள் இங்கே உள்ளன அவை தற்போதைய சின்னத்திலிருந்தே நாங்கள் பெற்றுள்ளோம் பின்னர் ஆரம்பத்தில் அதை எடுத்து வெளியே எடுக்கவும் எனவே நீங்கள் கடைசியாக ஒன்றை எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் கடைசி எல் மாதிரிகளை எடுக்கும் OFDM அமைப்பு உங்களிடம் உள்ளது அதை மேலே அல்லது தற்போதைய சின்னத்தின் தொடக்கத்தில் வலது மற்றும் அந்த வரிசையில் நீங்கள் சுழற்சி முன்னொட்டு என்று அழைக்கும்போது நீங்கள் ஒரு சுழற்சி முன்னொட்டை சேர்க்க வேண்டிய குறிப்பிட்ட விஷயம் எதுவும் இல்லை நீங்கள் செய்திருக்கலாம் அதே செயல்பாடு தற்போதைய சின்னத்தை வைத்திருப்பதன் மூலம் அதாவது xc xc பின்னர் முதல் எல் மாதிரியை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே உங்களிடம் xc முதல் xc வரை உள்ளது அல்லது ஒழுங்கு சற்று வித்தியாசமாக இருக்கலாம் இதை நான் மிக முக்கியமாக சொல்லவில்லை புள்ளி ஆனால் இந்த பகுதியை நீங்கள் வைத்திருக்கலாம் நீங்கள் எடுத்த முதல் எல் மாதிரிகள் பின்னர் அதை சின்னத்தின் முன் திணிக்கவும் எனவே இது முற்றிலும் ஒரு OFDM சின்னமாக இருக்கலாம் இந்த விஷயத்தில் நீங்கள் இதை சுழற்சி என அழைக்க வேண்டும் பின்னொட்டு நீங்கள் பெரிதும் யூகித்தபடி இது சாத்தியமாகும் இது ஒரு முன்னொட்டு பகுதியைக் கொண்டிருப்பது இது சின்னம் அதைத் தொடர்ந்து பின்னொட்டு பகுதி செயல்பாட்டு எளிமைக்காக இருந்தாலும் பொதுவான விஷயத்தில் நாம் பொதுவாக என்ன செய்வோம் என்பது நாம் சுழற்சி முன்னொட்டு வழக்குக்கு செல்கிறோம் சுழற்சி முன்னொட்டுக்கு ஒரு நன்மை உண்டு நீங்கள் OFDM சின்னங்களைப் பெறும்போது முதல் எல் மாதிரிகள் உண்மையில் இந்த கூட்டாளிகளின் அடிப்படையில் இருப்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த முதல் எல் மாதிரிகள் பிழையாக இருக்கப் போகின்றன ஏனெனில் இந்த xc n முந்தைய மதிப்புகளுடன் பேசியிருக்கும் எனவே இந்த மதிப்புகள் உயர்ந்தவை ஐ யால் பாதிக்கப்படுகின்றன இதுவும் பாதிக்கப்படுகிறது ஐ ஐ சரியானதா எனவே இவை அனைத்தும் முந்தைய குறியீட்டு மதிப்புகள் காரணமாக ஐ யால் பாதிக்கப்படுகின்றன மேலும் இந்த மதிப்புகளை நீங்கள் புறக்கணித்தால் அவை ஐ க்கு உண்மையில் பங்களிக்காத ஒரே நேரத்தில் முதல் ISI இலவச மாதிரி xc விஷயமாக இருக்கப்போகிறது ஏனென்றால் xc தற்போதைய சின்னங்களை மட்டுமே உள்ளடக்கும் பின்னர் இது வட்ட மாற்றமாக வெளிவரும் எனவே இது கொஞ்சம் மங்கலாக இருந்தால் அதிகம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பெற்றவற்றின் முதல் எல் மாதிரிகளை நீங்கள் புறக்கணித்தால் இது சுழற்சியின் முன்னொட்டுதான் மீதமுள்ள மாதிரிகள் உண்மையில் எந்த ISI இல்லாமல் இருக்கும் எனவே இந்த பெறப்பட்ட மாதிரிகளில் ஐ ஐ இல்லை பெறப்பட்ட மாதிரிகள் Yp Yc மற்றும் Y0 ஆக இருக்கும் சரி எனவே எந்த ஐ ஐயும் இருக்காது இந்த அமைப்பின் குறைபாடு என்ன இந்த அமைப்பின் குறைபாடு என்னவென்றால் முன்பு நீங்கள் அனுப்ப n மாதிரிகள் மட்டுமே இருந்தன இப்போது நீங்கள் n l மாதிரிகளை அனுப்ப வேண்டும் எனவே நீங்கள் n l மாதிரிகளை அனுப்பும்போது அதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் அந்த கூடுதல் இடத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் எல் மாதிரிகளை நீங்கள் அறிவீர்கள் இல்லையெனில் நீங்கள் தரவை மட்டுமே அனுப்பப் பயன்படுத்த வேண்டும் எனவே பயனுள்ள தரவு வீதம் இப்போது n n l ஆகிவிட்டது l 0 ஆக இருக்கும்போது அவற்றின் பயனுள்ள தரவு வீதம் 1 ஆக இருந்தது ஆனால் l 0 தரவு வீதம் உண்மையில் குறைந்துவிட்டது நிச்சயமாக இது எல் மற்றும் என் விகிதம் அனைத்தும் ஃபைபரில் சிதறப்படுவதைப் பொறுத்தது பெரிய சிதறல் பெரியது எல் மதிப்பு மேலும் அமைப்பின் செயல்திறன் குறைவாக இருக்கும் எனவே இது சிக்கல்களில் ஒன்றாகும் மேலும் OFDM உடன் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டத்துடன் நீங்கள் அவற்றை செயல்படுத்தும்போது கூடுதல் விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கும்போது லேசர் வரிசை அகலத்திற்கான கோரிக்கைகள் மிகவும் சிறியவை என்பது உங்களுக்குத் தெரியும் OFDM உடன் பெரிய குறைபாடு உள்ளது ஒன்று இரண்டு பெரிய குறைபாடு ஆகும் இது கட்ட சத்தத்திற்கு மிகவும் உணர்திறன் அதே போல் அதிர்வெண் மற்றும் நேர ஆஃப்செட்டுகள் ஒரு அதிர்வெண் ஆஃப்செட் இருந்தால் அது ஒரு கட்ட ஆஃப்செட்டாகக் காண்பிக்கப்படுகிறது ஒரு இருந்தால் நேர ஆஃப்செட் இது ஒரு அதிர்வெண் ஆஃப்செட் கால தேவையாகக் காண்பிக்கப்படுகிறது மேலும் இவை இரண்டும் கணினியின் செயல்திறனைக் குறைக்கும் கட்ட சத்தம் மிகவும் பெரியதாக இருந்தால் அந்த கட்ட சத்தத்தைத் தணிக்க பல முறைகள் இருந்தால் கட்ட சத்தம் குறைக்கப்படாவிட்டால் அது இடை கேரியர் குறுக்கீட்டிற்கு வழிவகுக்கும் மற்ற இரண்டு விஷயங்களும் கூட அதிர்வெண் ஆஃப்செட்டின் கீழ் நேர ஆஃப்செட் எதற்கு வழிவகுக்கும் இன்டர் கேரியர் குறுக்கீடு என அழைக்கப்படுகிறது அதன் விவரங்கள் முக்கியமல்ல ஆனால் இது நடக்கும் குறைபாடுகளின் குழு மற்ற குறைபாடு ஆப்டிகல் OFDM கணினி சலுகை உயர் உச்ச சராசரி சக்தி விகிதமாகும் ஏனெனில் இந்த சின்னங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு மதிப்புகளில் இருக்கும் மற்றும் சராசரி சக்தி உச்ச சக்தியிலிருந்து வேறுபட்டதாக இருக்கும் இதுபோன்ற ஒரு OFDM குறியீட்டை நீங்கள் எர்பியம் டோப் செய்யப்பட்ட ஃபைபர் பெருக்கிக்கு வழங்கும்போது உச்ச மதிப்பைக் கொண்ட குறிப்பிட்ட அதிர்வெண் இசைக்குழு பெருக்கியின் ஆதாயத்தை உண்ணும் இது மற்ற அதிர்வெண் பட்டைகள் அல்லது பிற சின்னம் அல்லது மாதிரி புள்ளிகளுக்கு கிடைக்கும் லாபத்தைக் குறைக்கும் ஆகவே அதிகபட்ச உச்சநிலை முதல் சராசரி சக்தி விகிதம் வரை பெருக்கிகள் நேரியல் டைனமிக் வரம்பில் வடிவமைக்கப்பட வேண்டும் டைனமிக் வரம்பு மிகப் பெரியதாக இருக்க வேண்டும் அதை உணர மிகவும் எளிதானது அல்ல இந்த சிக்கல் ஆர் எஃப் மற்றும் வயர்லெஸ் அமைப்பில் நிச்சயமாக மிகவும் கடுமையானது ஆப்டிகல் தகவல்தொடர்பு அமைப்புகளில் மிகவும் கடுமையானது ஆனால் கட்ட சத்தத்தின் விளைவுகள் மற்றும் நேரம் மற்றும் அதிர்வெண் ஆஃப்செட்டுகள் மிகவும் முக்கியம் இப்போது கட்ட சத்தம் கட்ட சத்தம் மதிப்பை முடிந்தவரை சிறியதாக தள்ள முடியாது ஏனெனில் கட்ட சத்தம் இரண்டு காரணிகளைப் பொறுத்தது உங்களிடம் ஒன்று லேசரின் வரி அகலம் and மற்றும் பிறவற்றில் நீங்கள் வரி அகலத்தைக் குறைக்க மட்டுமே செய்ய முடியும் நீங்கள் வரி அகல மதிப்பை வைக்கத் தொடங்கினால் தேவையான வரி அகல மதிப்பு மிகச் சிறியதாகவும் சிறியதாகவும் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் பின்னர் அனுமதியுடன் தொடர்புடைய செலவும் உயரத் தொடங்குகிறது மற்ற விஷயம் என்னவென்றால் இது பிட் வீதத்தைப் பொறுத்தது கட்ட சத்தம் மாறுபாடு பிட் வீதத்தைப் பொறுத்தது மற்றும் இது வழக்கமாக பிட் வீதத்திற்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் நீங்கள் பிட் வீதத்தை அதிகரிக்க முடியாது பின்னர் பிட் வீதத்தை அதிகரிப்பதில் சிக்கல்கள் உள்ளன ஆன் கட்ட சத்தம் மாறுபாடு வினாடிக்கு 1 டெராபிட்டில் குறைவாக இருக்கலாம் என்று நீங்கள் வெறுமனே சொல்ல முடியாது எனவே OFDM அமைப்பை 1 Tbps இல் ஏன் இயக்கக்கூடாது பதில் மிகவும் எளிதானது அல்ல ஏனென்றால் நீங்கள் கணினியை Tbps இல் இயக்கினால் கட்ட சத்தத்தை குறைக்க முடியும் மற்ற சிக்கல்கள் நிறைய உள்ளன எனவே நீங்கள் சிக்னலை எவ்வாறு பெறுகிறீர்கள் நீங்கள் சிக்னலை எவ்வாறு போதுமானதாக வைத்திருக்கிறீர்கள் போதுமானதாக இருக்கிறதா எலக்ட்ரானிக் பக்கத்தில் உள்ள விஷயங்கள் மற்ற எல்லா காரணிகளையும் தணிக்க டிஎஸ்பி பக்கம் எனவே நீங்கள் வெறுமனே அதிகரிக்கும் போது தவறாகப் போகும் நிறைய விஷயங்கள் தரவு வீதம் மற்றும் அது மீண்டும் சாத்தியமில்லை இவற்றையெல்லாம் சமாளிப்பதற்காக முறைகள் உருவாக்கிய நபர்கள் வெவ்வேறு தொகுதிகளுக்கான விவாதம் மற்றும் வேறுபாடு நிச்சயமாக ஒன்றாக இருக்கும் எனவே நாம் இங்கே நிறுத்தி அடுத்த தொகுதியில் ஃபைபர் விளைவுகளைத் தொடருவோம்